சரி எனவே இப்போது J1 இன் ஆஃப் மூலைவிட்ட கூறுகள் அது dPidk என்பதால் மட்டுமே ஒற்றை நியதியாக இருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த P2 விரிவாக்கத்திற்கான உங்கள் அதே விஷயம் மீண்டும் எழுதுகிறேன் dPidk ViVkYiksin ik ik அதே விஷயம் மீண்டும் எழுத முயற்சிக்கிறது மற்றும் எடுத்துக்காட்டாக P2 P2 என்பது V2 க்கு சமம் பிறகு V1 க்கு சமம் சரியா பின்னர் Y21 பின்னர் 21 21 V22 பின்னர் Y22 cos மற்றும் V2 V4 பின்னர் Y24 24 24 பிளஸ் உங்களுடையது இது நான் கடைசியாக எழுதிய மூன்றாவது நியதி இங்கே எங்கோ இருக்கும் நான் இங்கே V2 மற்றும் V3 பின்னர் Y23 பின்னர் உங்கள் கொசைன் 23 23 எழுதுகிறேன் இப்போது நீங்கள் dPidk எடுக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்துக் கொண்டால் அவர்கள் dPidk என்று எழுதுகிறார்கள் எனவே i என்பது k க்கு சமமில்லை Pi என்பது நாம் பார்த்த ஒரு மூலைவிட்ட உறுப்பு உள்ளது எனவே i என்பது k க்கு சமமில்லை எனவே i 2 மற்றும் உதாரணமாக k 3 இப்போது என்றால் அதாவது நீங்கள் வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் dP2d3 எனவே இந்த நியதி d3 இலிருந்து சுயாதீனமானது எனவே அது 0 இரண்டாவது நியதியும் 0 மற்றும் மூன்றாவது நியதியும் அதனுடன் இருக்கும் நீங்கள் மைனஸ் என்று அழைப்பது உங்களுடையது இது உங்கள் கொசைன் எனவே வழித்தோன்றல் மைனஸ் சரியா மேலும் இது 3உங்களுடையது எனவே அது உதாரணமாக இருக்கும் V2V3Y23 பிறகு sin 23 23 இருக்கும் மேலும் இது 3 இல் இருந்து சுயாதீனமானது எனவே கடைசி நியதியும் 0 ஆகும் எனவே ஒரே ஒரு நியதி அதனால்தான் நீங்கள் ஆஃப் மூலைவிட்ட உறுப்புகள் ஆக இருக்கிறீர்கள் இது எப்பொழுதும் உங்களின் ஒற்றை நியதிகள் ஆக இருக்கும் ஆனால் மூலைவிட்ட உறுப்புகள் k ≠ i ஆனால் அது இந்தச் நியதியின் கூட்டுத்தொகையாக இருக்கும் எனவே இது J1 இன் மூலைவிட்ட மூலங்களுக்குப் புறம்பானது இது சமன்பாடு 58 ஆகும் ஆனால் k என்பது i க்கு சமம் இல்லை எனவே இதேபோல் J4 மூலைவிட்ட உறுப்புகள் எனவே இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் அந்த J4 இன் மூலைவிட்ட கூறுகள் மீண்டும் நான் விரிவுபடுத்த வேண்டும் இது என்னவென்று நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் இது முதலில் dQidVi அளவு மைனஸ் 2 Vi பிறகு Yii sin அளவு மைனஸ் k என்பது 1 முதல் n வரை சமம் k என்பது i க்கு சமம் இல்லை இது Vk அளவு அளவு YkYik இது சைன் சரியா பிறகு ik ik சரியா மேலும் இங்கே எல்லாவற்றின் கூட்டுத்தொகை ஆனால் பாருங்கள் இந்த நியதியும் உள்ளது இது k என்பது i க்கு சமம் அல்ல dQidVi 2ViYiisin ii k1 k≠inVkYkYiksin ik ik எனவே என்ன இந்த வெளிப்பாடு நீங்கள் விரிவாக்கினால் சற்று பொருத்து இந்த வெளிப்பாடு Qi சமன்பாடு 51 இது உங்கள் Q1 வெளிப்பாடு ஆகும் சரியா எனவே Qi மாறாக எனவே நீங்கள் dP2d2 என்று அழைக்கும் விதத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இங்கேயும் நீங்கள் இப்படிச் செய்கிறீர்கள் i 2 என்று வைத்துக்கொள்வோம் dP2d2 சரியா i என்பது 2க்கு சமம் என்று சொல்லுங்கள் இந்த சமன்பாடுகளை நீங்கள் எழுதலாம் Q2 k14ViVkYiksin ik ik Q2 V2V1Y21sin 21 21 |V22|Y22sin 22 V2V3Y23sin 23 23 V2V4Y24sin 24 24 அந்த சமன்பாடு 51 நீங்கள் Q2 என்பது சிக்மா k க்கு சமம் 1 முதல் 4 க்கு சமம் என்று எழுதலாம் ஏனெனில் n என்பது 4 அப்போது உங்கள் மைனஸ் அடையாளம் உள்ளது பிறகு Viபிறகு Vkபிறகு Yik பிறகு சைன் பிறகு ik ik இப்போது மன்னிக்கவும் இது i 2 எனவே இது V2 ஆக இருக்கும் இது Y2k V2 Y2k இதுவும் 2k மற்றும் i என்பது 2 க்கு சமம் அதாவது இது 2சரியா இப்போது இதை விரிவாக்கினால் அது மைனஸ் V2 ஆகவும் பின்னர் V1 ஆகவும் பின்னர் Y21ஆகவும் பின்னர் sin⁡21 21 இருக்கும் சரியா எனவே மைனஸ் k 2 ஆக இருந்தால் அது V2 ஆகும் அதாவது |V22| பிறகு Y22பிறகு சைன் அது 22 22ரத்து செய்யப்படும் எனவே இது 22 பின்னர் உங்கள் V2 ஐ கழித்து பின்னர் V3 பின்னர் Y23 பின்னர் sin23 23 பிறகு உங்கள் V2ஐ கழித்து V4ஐ கழித்து Y24ஐ கழித்து பின்னர் sin 24 24 கழிக்கவும் சரியா இதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் இப்போது நீங்கள் மூலைவிட்ட உறுப்புகளைப் பொறுத்து வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் உங்கள் V2 dV2 ஆகியவற்றைப் பொறுத்து வழித்தோன்றல் எடுக்க வேண்டும் நீங்கள் பொதுவாக dQidVi அளவைக் கண்டறிய வேண்டும் இப்போது i 2 ஐ எடுத்துள்ளோம் எனவே dQ2dV2 என்று சொல்லுங்கள் நீங்கள் V2 என்று அழைப்பதை பொறுத்து இதன் வழித்தோன்றல் எடுத்தால் இந்த dQ2dV2 இந்த மூலைவிட்ட நியதி ஆகும் எனவே முதல் நியதி மைனஸ் V1 ஆகவும் பின்னர் Y21 ஆகவும் பின்னர் சைன் மாறும் பின்னர் ⁡⁡21 21 இப்போது இரண்டாவது முறை இந்த நியதி மைனஸ் 2 V2 ஆக மாறும் ஏனெனில் நீங்கள் V22 2V2 மற்றும் Y22 ஐப் பொறுத்து வழித்தோன்றல் எடுக்கிறீர்கள் பின்னர் sinθ22 மைனஸ் இதையும் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் பிறகு V3 ஆகவும் பின்னர் Y33 ஆகவும் இருக்கும் சைன் பின்னர் 23 23 கடைசி ஒன்று மைனஸ் V4 பின்னர் Y24 பிறகு சைன் பின்னர் உங்கள் 24 24 அதாவது 3 விதிமுறைகளும் உள்ளன இதுவும் உள்ளது சரியா எனவே இங்கு 4 விதிமுறைகளும் உள்ளன என்பதில் சந்தேகமில்லை எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த dQidViஎன்று அழைக்கிறீர்கள் இதுதான் இந்த நியதி 2 V2 Y22 பொதுவாக ஆக்க 2 க்கு பதிலாக i ஐ மாற்றவும் எனவே இது dQidVi 2ViYiisin மைனஸ் k என்பது 1 முதல் n k i VkYik சைன் இந்த சிக்மா i இருந்தது ik δ என்று அர்த்தம் இந்தச் நியதியை தவிர மற்ற 3 நியதிகள் உள்ளன இது ஒன்று உள்ளது இது இதுதான் i th நியதி அங்கு சேர்க்கப்படவில்லை அதனால் தான் ஆனால் 2 ஆல் பெருக்கினால் V2Y22 sin மட்டுமே சேர்க்க முடியும் ஆனால் மற்றவை மைனஸ் V2Y22 sin2 வெளியே இருக்கும் அதனால் k என்பது i க்கு சமம் அல்ல மற்றும் இதுதான் நியதி மற்றும் இது உங்கள் Yi sini மைனஸ் 2Vi இதேபோல் நீங்கள் k க்கு dQidVi இல் கலந்து கொண்டால் டெல்டாவைப் போல முன்பு இருந்த i க்கு சமம் இல்லை நாம் ஒற்றைச் நியதிலைப் பெறுவோம் மைனஸ் அளவு VkYiksin ik ik எடுத்துக்காட்டாக நீங்கள் dQ2dV3 ஐக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் இது சரியானது இங்கே V3 இல்லை என்று பார்ப்பீர்கள் அது போகாது V3 இங்கே போகிறது V3 இங்கே இந்த நியதி மட்டுமே இருக்கும் ஆனால் இங்கே V3 இல்லை இதுவும் 0 ஆக இருக்கும் எனவே இங்கே ஒரே ஒரு நியதி மட்டுமே இருக்கும் அங்கே இரு எனவே அதனால்தான் ஆஃப் மூலைவிட்ட உறுப்புகளுக்கு இது ஒரு ஒற்றைச் நியதிலாகும் மூலைவிட்ட உறுப்பு கூட்டுத்தொகைக்கு ஹைபன் மைனஸ் இந்த ஒரு மைனஸ் உள்ளது எனவே இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் எனவே இது ஆஃப் மூலைவிட்ட உறுப்புகள் இது சமன்பாடு 60 சரியா ∆P ∆Pi மற்றும் ∆Qi p th மறு செய்கையின் நியதிகள் இவை p th மறு செய்கை என்பது பஸ்ஸின் திட்டமிடப்பட்ட மற்றும் கணக்கிடப்பட்ட மதிப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் ஆகவும் அறியப்படுகிறது மற்றும் p th மறு செய்கையில் கணக்கிடப்படும் Piஎன்பது சமன்பாடு 50 மற்றும் 51 ஆகும் அதாவது நீங்கள் கணக்கிட வேண்டிய இடத்திலிருந்து இந்த சமன்பாட்டைப் பிடித்துக் கொள்ளுங்கள் அதாவது இந்த சமன்பாடு இதை நீங்கள் ஒவ்வொரு மறு செய்கையிலும் கணக்கிட வேண்டும் மேலும் இது உங்களுடையது என்று நீங்கள் அழைப்பது உங்களுடையது இது உங்களுடையது என்று அறியப்படுகிறது ஏனென்றால் அது உங்கள் PV பஸ் அல்லது PQ பஸ் என்றால் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் அது PQ பஸ் Qi அட்டவணை என்றால் அது உங்கள் PV பஸ் அல்லது PQ பஸ் என்றால் உங்களுக்குத் தெரியும் இது உங்களுக்கு தெரியும் எனவே இந்த 2 ஐ நீங்கள் ஒவ்வொரு மறு செய்கையிலும் கணக்கிடுகிறீர்கள் இதை எப்படிச் செய்வது மற்றும் நீங்கள் எதை அழைக்கிறீர்கள் என்பதைக் கண்டறியவும் அந்த ஒருங்கிணைப்பு அளவுகோல்கள் தெரியும் எனவே அவ்வாறான நிலையில் முன்பு இருந்ததைப் போலவே நீங்கள் ∆Pmax ஐ எடுப்பீர்கள் அதிகபட்சம் ∆P2 ∆P3 மற்றும் ∆Piக்கு சமமாக இருக்கும் இதேபோல் ∆Qmax என்பது அதிகபட்சத்திற்குச் சமம் அதாவது இதன் அதிகபட்சத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் ∆Q2 ∆Q3 ∆Qn இரண்டும் இருந்தால் இந்த 2 அதிகபட்சம் எடுத்துக் கொள்ளுங்கள் ∆Pmax மற்றும் ∆Qmax இரண்டும் எப்சிலனுக்குச் சமமாக இருந்தால் எப்சிலான் 10 முதல் பவர் மைனஸ் 4 மைனஸ் 5 ஆக இருக்கலாம் பிறகு ஒருங்கிணைக்கப்பட்ட தீர்வாகும் எனவே ஒவ்வொரு மறு செய்கையிலும் நீங்கள் தற்போதைய மதிப்பு மற்றும் இந்த விஷயத்தின் வேறுபாட்டின் முந்தைய மதிப்பை சரிபார்க்க வேண்டும் இந்த விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இங்கே நீங்கள் முழுமையான மதிப்பை எடுக்க வேண்டும் நீங்கள் இதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இதை வைக்க நான் மறந்துவிட்ட முழுமையானதை நீங்கள் எடுக்க வேண்டும் எனவே பஸ் மின்னழுத்த அளவு மற்றும் கோணங்களுக்கான புதிய மதிப்பீடுகள் இப்போது Vip1 தற்போதைய மதிப்பு Vi ∆Vi ஆகவும் ∆ip1 ஆகவும் இருக்கும் i∆ip என்பது மறு செய்கை எண்ணிக்கை எனவே இது சமன்பாடு 63 மற்றும் இது சமன்பாடு 64 ஆகும் எனவே அல்காரிதம் எனவே முதல் படி நீங்கள் கணினி தரவைப் படிக்க வேண்டும் அதாவது அனைத்து தரவையும் நீங்கள் சரியாகப் படிக்க வேண்டும் எந்த தரவு தேவைப்பட்டாலும் படி 2 நீங்கள் பஸ் அட்மிஷன் மேட்ரிக்ஸ் Y பஸ்ஸை சரியாக உருவாக்க வேண்டும் சுமை பஸ்க்கான படி 3 Pi அட்டவணை மற்றும் Qi அட்டவணை இரண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளன அதாவது ஒரு ஏற்ற பஸ்கள் என்றால் P Q பஸ்கள் இருக்கும் எனவே இதை நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் உங்கள் PV பஸ் என்பதை பின்னர் பார்ப்போம் எனவே மின்னழுத்த அளவுகள் மற்றும் கட்டக் கோணங்கள் ஸ்லாக் பஸ் மதிப்புகளுக்குச் சமமாக அமைக்கப்பட்டுள்ளன அதாவது Vi ஆரம்ப மதிப்புகள் 1 ஆக இருக்கும் மற்றும் கோண டெல்டா இவை அனைத்தும் i இன் ஆரம்ப மதிப்புகள் எனவே மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட பஸ்களுக்கு Vi மற்றும் Pi அட்டவணை அளவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கும் போது PV பஸ்களின் ஆரம்ப மதிப்புகளான ஸ்லாக் பஸ் கோணத்திற்கு சமமாக கட்ட கோணங்கள் அமைக்கப்படுகின்றன எனவே Pi மற்றும் Qi ஏற்ற பஸ்க்கான படி 4 p என்பது மறு செய்கை எண்ணிக்கை சரியா எனவே நான் உங்களுக்குச் சொன்ன சமன்பாடு 50 மற்றும் 51ஐப் பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது மேலும் ஒவ்வொரு மறு செய்கையிலும் ∆Pi மற்றும் டெல்டா ஆகியவை சமன்பாடு 61 மற்றும் 62 இலிருந்து கணக்கிடப்படுகின்றன இப்போதுதான் வித்தியாசத்தைக் காட்டினேன் இது 61 மற்றும் 62 வித்தியாசம் சரியானது மற்றும் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் பஸ்களுக்கான உங்கள் Pipand ∆Pip சமன்பாடு 50 மற்றும் 61 ஐப் பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது எனவே மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட பஸ்ஸில் ∆P நீங்கள் கணக்கிடலாம் ஆனால் Q தெரியாததால் ∆Q கணக்கிட முடியாது எனவே சமன்பாடு 57 58 59 மற்றும் 60 ஐப் பயன்படுத்தி J1 மற்றும் J4 கூறுகளைக் கணக்கிடுங்கள் அதாவது அனைத்து ஜேகோபியன் கூறுகளும் இருக்கும் நீங்கள் கணக்கிட வேண்டும் எடுத்துக்காட்டாக இது உங்கள் மூலைவிட்ட உறுப்புகள் இது J1 க்கான மூலைவிட்ட உறுப்பு மற்றும் இது J4 க்கான மூலைவிட்ட உறுப்பு J4 க்கான ஆப் மூலைவிட்ட உறுப்பு நீங்கள் 57 58 59 மற்றும் சமன்பாடு 60 ஐப் பயன்படுத்தி கணக்கிட வேண்டும் எனவே இதை நீங்கள் கணக்கிட வேண்டும் இதற்குப் பிறகு நீங்கள் ∆δ மற்றும் ∆V சரியாகக் கணக்கிடுவதற்கு சமன்பாடு 55 மற்றும் 56 ஐ தீர்க்க வேண்டும் எனவே நீங்கள் இப்போது அந்த ∆P J1 ∆δ மற்றும் உங்கள் ∆Q J4 ∆V இருக்க வேண்டும் எனவே நீங்கள் சமன்பாடு 55 மற்றும் 56 ஐ ∆δ மற்றும் ∆V அந்த 2 சமன்பாடுகளை சரியாக தீர்க்க வேண்டும் அடுத்தது சமன்பாடு 63 மற்றும் 64 ஐப் பயன்படுத்தி புதிய மின்னழுத்த அளவுகள் மற்றும் கட்ட கோணத்தைக் கணக்கிடுவது அதாவது இது 63 மற்றும் 64 பயன்படுத்துகிறது இப்போது mod ∆Pi∈ மற்றும் அதிகபட்சம் நான் சொன்னதை விட குறைவாக இருந்தால் i ஒருங்கிணைப்பை சரிபார்க்கவும் எனவே வித்தியாசத்தை எடுத்துக்கொண்டு அதே விஷயத்தை எடுத்துக்கொண்ட பிறகு நான் இங்கே மோட்டை எடுத்தேன்

தீர்வு ஒருங்கிணைக்கப்பட்டு படி 9 க்குச் செல்லவும் இல்லையெனில் நீங்கள் ஏற்கனவே மோட் சரியாக எடுத்திருந்தால் இந்த வெளிப்பாட்டை எடுத்திருந்தால் எனவே அந்த சைன் நேர்மறையாக மாறியது எனவே மோட் இங்கே மோட் போட தேவையில்லை ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் மோட் சரியாக எடுத்துள்ளோம் எனவே நீங்கள் ஏற்கனவே மோட் எடுத்திருந்தால் இங்கே மோட் எடுக்க வேண்டாம் இங்கே மோட் எடுக்கவில்லை என்றால் மோட் இங்கே எடுக்கவும் எனவே தீர்வு ஒன்றிணைந்து படி 9 க்குச் செல்லவும் படி 9 என்றால் நீங்கள் முடிவை அச்சிட்டு அனைத்து வெளியீடுகளையும் எழுதுகிறீர்கள் எனவே இந்த விஷயத்தைப் பயன்படுத்தி நீங்கள் அந்த உதாரணம் 2 ஐ துண்டிக்கப்பட்ட நியூட்டன் ராப்சன் முறையைப் பயன்படுத்தி தீர்க்க வேண்டும் மற்றும் 3 மறு செய்கையைச் செய்ய வேண்டும் அதாவது உங்கள் காஸ் சீடல் முறையை நாங்கள் எடுத்துக் கொண்டோம் உதாரணம் 2ஐத் தெரிந்துகொள்ளுங்கள் என்று நீங்கள் அழைப்பது அதே தரவை அதே எடுத்துக்காட்டில் வைத்துள்ளோம் என்பதை மீண்டும் ஒருமுறை நான் காட்டுகிறேன் இல்லையெனில் வெவ்வேறு எடுத்துக்காட்டுகள் குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே நாங்கள் அதே உதாரணத்தை வைத்துள்ளோம் அந்த உதாரணம் எங்கே போனது என்று பார்ப்போம் ஒரு நிமிடம் அது எங்கே கலந்திருக்கிறது என்பதைப் பார்ப்போம் வரைபடம் எங்கு சென்றது என்பதைப் பார்ப்போம் ஒரே மாதிரியான தரவு அதே விஷயம் இல்லையென்றாலும் பரவாயில்லை அது எப்படியும் அதே உதாரணம் பக்கங்களுடன் கலக்கப்பட்டுள்ளது அதே தரவு அதே Y மேட்ரிக்ஸ் எல்லாம் இப்போது சமன்பாடு 50 மற்றும் 51 உள்ளது உங்கள் 3 பஸ் பிரச்சனை என்று உதாரணம் உள்ளது எனவே அது பஸ் 1 ஒரு ஸ்லாக் பஸ் மற்றும் பஸ் 2 மற்றும் பஸ் 3 ஆகியவை PQ பஸ் சரியா எனவே அந்த சமன்பாடு 50 மற்றும் உங்கள் 51 ஐ 1 முதல் 3 வரை நீங்கள் விரிவுபடுத்துகிறீர்கள் அதாவது இந்த சமன்பாடு i k க்கான இந்த சமன்பாடு 1 க்கு சமம் மன்னிக்கவும் k 1 முதல் 3 வரை நீங்கள் இதைப் போலவே விரிவாக்குகிறீர்கள் i 2 i 3 எனவே நீங்கள் விரிவாக்கினால் P2 என்பது இந்த வெளிப்பாடு ஆகும் P3 என்பது இந்த வெளிப்பாடு Q2 என்பது இந்த வெளிப்பாடு மற்றும் Q3 என்பது இந்த வெளிப்பாடு சரியா எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டை விரிவாக்குங்கள் எனவே நான் இதை படிக்கவில்லை நீங்கள் இதை விரிவுபடுத்தினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்கள் மூலைவிட்ட உறுப்புகள் மற்றும் ஆப் மூலைவிட்ட உறுப்புகள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் அதன் பிறகு நீங்கள் அனைத்து வழித்தோன்றல்களையும் எடுக்க வேண்டும் dp2d2V2V1Y21sin 21 21V2V3Y23sin 23 23 dp2d3 V3V2Y32sin 32 32 dp3d3V3V1Y31sin 31 31V3V2Y23sin 32 32 dp3d2 V3V2Y32sin 32 32 dQ2dV2 V1Y21sin 21 21 2V2Y23sin 22 V3Y23sin 23 23 dQ2dV3 V2Y23sin 23 23 அப்படியானால் நீங்கள் வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் நீங்கள் dp2d2 ஐ எடுக்க வேண்டும் அது V2 V1 அளவு என்பது புரியும் V2V1Y21sin 21 21 மற்றும் V2V3Y23sin 23 23 இது dp2d2 இது முதல் மூலைவிட்ட உறுப்புகள் பின்னர் dp2 d3 என்பது V3V2Y32sin 32 23 சரியா பிறகு dp3 d3 என்பது V3V1Y31sin 31 31 மற்றும் V3V2Y23sin 32 32 க்கு சமம் இதேபோல் dp3 d2 மைனஸ் V3V2Y32 sin 32 3∆2 2 உங்கள் dQ2dV2 ஐ இப்போது நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் ஏனெனில் இந்த வெளிப்பாடு Q2 Q3 அனைத்தும் உங்களுக்காக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன அனைத்தும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் இந்த ஒரு டெல்டா Q2 டெல்டா V2 இன் வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் பிறகு மைனஸ் V1 Y21 பிறகு உங்கள் sin 21 21 2V2Y22 sin V3Y23 sin 23 23 எடுத்துக்கொண்டால் எனவே dQ2dV3 என்பது மூலைவிட்ட V2Y23sin 23 23 ஒற்றை நியதியாகும் அடுத்த 2 நியதிகள் உள்ளன அடுத்தது dQ3dV2 V3Y32sin 32 32 ஆகும் இதேபோல் dQ3dV3 V1Y31sin 31 31 பின்னர் V2Y32sin 32 32 பின்னர் 2V3Y33sin sin 33 இருக்கும் இப்போது தரவு உதாரணம் 2 நாம் எடுக்கும் அதே தரவு எனவே எல்லா தரவுகளும் Y இன் அளவு கொடுக்கப்பட்டுள்ளன அது கோணம் மற்றும் V V1 ஆரம்ப மதிப்புகள் 1 05 ஆனால் மற்ற ஆரம்ப கோண மதிப்புகள் இங்கே பிளாட் வோல்டேஜ் எடுப்பதற்குப் பதிலாக நீங்கள் 1 05 ஐ எடுத்திருக்க வேண்டும் ஆனால் நான் எடுத்துள்ளேன் இது 1 0 இதுவும் 1 0 ஆனால் ஸ்லாக் பஸ் வோல்டேஜ் 1 இந்த அளவுருவுடன் dp2d2 d2 ஐ மாற்றினால் அது 52 97 ஆக இருக்கும் dp2d3 நீங்கள் 31 98 ஐ மாற்றுகிறீர்கள் இதேபோல் dp3d2 31 98 மற்றும் dp3d3 நீங்கள் 63 48 பெறுவீர்கள் இப்போது அனைத்து அளவுருக்களும் இங்கே dQ2dV2 ஐ மாற்றினால் உங்களுக்கு 50 97 கிடைக்கும் இதேபோல் dQ3dV3 நீங்கள் 60 47 dQ2 dV3 நீங்கள் 31 98 மற்றும் நீங்கள் பெறுவீர்கள் 31 இந்த மதிப்புகள் அனைத்தையும் வைத்து நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் பின்னர் ஜேகோபியன் மேட்ரிக்ஸில் இந்த ஆரம்ப அளவுருவுடன் ஜேகோபியன் மேட்ரிக்ஸின் ஜேகோபியன் கூறுகளின் ஆரம்ப மதிப்பு 52 97 31 98 31 98 63 இதேபோல் J4 50 47 எனவே இது J1 இது J4 2 இன்டு 2 மேட்ரிக்ஸ் இந்தச் சிக்கலுக்கு உண்மையில் நாம் ஒவ்வொரு மறு செய்கையிலும் இருந்தால் நீங்கள் V மற்றும் டெல்டாவின் புதிய மதிப்புகளைப் பெறுவீர்கள் ஒவ்வொரு மறு செய்கையையும் நாம் ஜேகோபியன் மேட்ரிக்ஸைக் கணக்கிட்டால் அதன் செயல்முறை கணக்கீட்டு ரீதியாக அதிக நேரம் எடுக்கும் நாங்கள் கால்குலேட்டரைப் பயன்படுத்தினால் அது உங்கள் நேரத்தை எடுக்கும் எனவே நாங்கள் என்ன செய்வோம் இங்கே ஜேகோபியன் மேட்ரிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மதிப்புகளை பெற்றுள்ளீர்கள் இந்த அனைத்து மறு செய்கை மாறிலியிலும் இது தக்கவைக்கப்படும் எனவே அடுத்த மறுமுறை மற்றும் பலவற்றில் நாங்கள் ஜேக்கபீனைக் கணக்கிட மாட்டோம் எனவே இந்த 2 மதிப்புகள் மாறிலியாக இருக்கும் அதை இரண்டாவது அல்லது மூன்றாவது மறு செய்கையில் மாற்ற மாட்டோம் நியூட்டன் ராசன் முறை எவ்வாறு சரியாக வேலை செய்கிறது என்பதற்கு இது உண்மையில் சிறந்த உதாரணம் ஆகும் எனவே இந்தச் சிக்கலுக்கு J மற்றும் J4 ஆகியவை மேலே கணக்கிடப்பட்டு மறுசெயல்முறை முழுவதும் நிலையானதாக இருக்கும் எனவே இதை நாங்கள் தொட மாட்டோம் அடுத்த மறு செய்கைகளில் கணக்கிட மாட்டோம் அடுத்து P2 கணக்கிடப்பட்டது சரியா P2 கணக்கிடப்பட்டது என்பது இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி இந்த சூத்திரத்தைக் குறிக்கிறது இந்த 50 மற்றும் 51 இந்த வழித்தோன்றல் i 2 ஐ வைத்து 3 என்ற வெளிப்பாட்டைப் பெறுங்கள் இந்த வெளிப்பாடுகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் இந்த அனைத்து வெளிப்பாடுகளுக்கும் இந்த P2 வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் விரிவாக்கப்பட்ட வடிவத்தை விரிவுபடுத்துகிறது இது P2 இல் அனைத்து ஆரம்ப மதிப்புகளையும் வைத்து கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் என்று உங்கள் P2 கணக்கிடப்படுகிறது எனவே p இல் இருக்கும் இந்த P20 க்கு சமம் என்றால் p என்பது 0 மறு செய்கை எண்ணிக்கைக்கு சமம் எனவே இந்தச் சமன்பாட்டில் உள்ள அனைத்து மதிப்புகளையும் P2 மாற்றியமைக்கிறது உங்கள் P2 ஐ உங்கள் p 0 இல் கணக்கிடப்படும் ஆரம்ப விஷயம் மைனஸ் பாயிண்ட் 0 இதேபோல் இந்த வெளிப்பாட்டில் P3 கணக்கிடப்படுகிறது அந்த எல்லா மதிப்புகளையும் நீங்கள் மாற்றும் அனைத்து ஆரம்ப மதிப்புகளையும் மாற்றுகிறீர்கள் நீங்கள் P3 கணக்கிடப்படும் 0 44 இருக்கும் அதே போல் இங்கேயும் Q2 வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது Q3 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அளவுருக்கள் அனைத்தையும் இங்கே வைக்கவும் எனவே Q2 கணக்கிடப்பட்ட ஆரம்ப மதிப்புகள் எனவே இவை அனைத்தும் உண்மையில் 1 0 ஆக மாறிக்கொண்டிருக்கிறது மற்றும் அதை 1 0 என்று கணக்கிடுகிறது அதே போல் Q3 Q3 இன் இந்த வெளிப்பாட்டின் மைனஸ் மாற்றாக கணக்கிடப்படுகிறது நீங்கள் அதை பெறுவீர்கள் 1 503 சரியா இது உங்கள் கணக்கீடு இப்போது நீங்கள் அந்த அட்டவணை மதிப்பை சரியாக கணக்கிட வேண்டும் எனவே அடுத்தது இது எப்படி என்பதை நீங்கள் காஸ் சீடலுக்குக் காட்டியுள்ளீர்கள் ஆனால் இங்கே இது சுமை என்று வைத்துக்கொள்வோம் இது சுமை என்று நான் உங்களுக்கு முன்பே காட்டினேன் இவை ஜெனரேட்டர் இது ஆனால் i சரியா எனவே இது PgiQgi சரியா மற்றும் சுமை என்பது PLi Q அதாவது PgijQgi PLijQLi என்பது PLi QLi Pgi ஐக் காட்டுகிறது எனவே நிகர உட்செலுத்தப்பட்ட சக்தி இங்கே PiPgi PLi மேலும் QiQgi QLi என்பது உங்கள் Pi அட்டவணை மற்றும் Qi அட்டவணைக்கு சமம் இது உண்மையில் Pgi PLi இந்த திட்டமிடப்பட்ட சக்தி மற்றும் Qgi QLi என்பது Qi திட்டமிடப்பட்ட சக்தியாகும் அதாவது P2 திட்டமிடப்பட்ட போது i 2 Pg2 PL2 ஆகும் எனவே அந்த எடுத்துக்காட்டு 2 இல் உள்ள அனைத்து தரவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே முன்பு போலவே ஒரு யூனிட்டுக்கு 20 255 6 மெகாவாட் ஆக உள்ளது 2 அதேபோன்று Q2 அட்டவணை Qg2 QL2 க்கு சமம் அதாவது 30 140 2 ஒரு யூனிட் 1 இதேபோல் P3 அட்டவணை Pg3 PL3 அந்த உதாரணம் 2 க்கு பஸ் 3 இல் ஜெனரேட்டர் இல்லை நீங்களும் பார்த்தால் நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள் எனவே 0 138 எனவே இது 100 ஆல் வகுக்க ஒரு யூனிட்டுக்கு 1 அடிப்படை MVA 100 சரியா இதேபோல் Q3 அட்டவணை Qg3 QL3 0 45 2 க்கு சமமாக இருக்கும் எனவே இறுதியில் ஒரு யூனிட் மெகா வார் க்கு 0 எனவே இந்த அனைத்து P2 Q2 P3 Q2 திட்டமிடப்பட்ட மதிப்பு கணக்கிடப்பட்டது இப்போது ∆P2 என்பது P2 அட்டவணையாக இருக்கும் P2 கணக்கிடப்படுகிறது எனவே இந்த P2 அட்டவணை 2 556 மைனஸ் P2 மைனஸ் 0 5 ஆகவும் மைனஸ் 0 5 ஆகவும் கணக்கிடப்பட்டது எனவே அது 2 056 ஆக உள்ளது இதேபோல் ∆P30 என்பது P3 அட்டவணை மைனஸ் P30 என்று கணக்கிடப்பட்டது 1 386 0 44 0 946 ஏனெனில் இது 0 44 கணக்கிடப்பட்டு காட்டப்பட்டுள்ளது இதேபோல் ∆Q2 என்பது 1 102 ஆக மாற்றினால் புள்ளி 0 102 மற்றும் ∆Q30 என்பது Q3 அட்டவணையைக் மைனஸ் Q30க்கு சமம் அதாவது 0 503 ஆக 1 இவைதான் முதலில் நாம் புரிந்து கொண்ட வேறுபாடுகள் எனவே இவை அனைத்தும் ஒரு அட்டவணை மதிப்பு விஷயம் உங்களுக்கு தெளிவாக உள்ளது மற்றும் கணக்கிடப்பட்டது என்றால் அந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நீங்கள் கணக்கிட வேண்டும் கால்குலேட்டர் மூலம் மட்டும் அல்லது கணினியில் குறியீட்டை எழுதவும் எனவே இவை மதிப்புகள்